டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ஸ்ன் பதினான்காம் விரிவுரைக்கு வரவேற்கிறேன் முந்தைய மாட்யூலில் என்டிடி ரிலேஷன்சிப் மாடல் மூலம் நம் டிஸ்கஷனைத் தொடங்கினோம் இந்த மாட்யூலிலும் அதைத் தொடர்வோம் அடுத்த மாட்யூலில் அதை முடிப்போம் கடந்த மாட்யூலில் நாம் விவாதித்தவை இவை ஆகும் நாம் தற்போதைய ஒன்றில் முதலில் என்டிடி ரிலேஷன்சிப் மாடலின் நொட்டேஷன் ஐ விளக்குவோம் ஈ ஆர் மாடல்க்கான க்ராபிக்கல் நொட்டேஷன் ஐ சில டயக்ராமின் அடிப்படையில் எவ்வளவு நேர்த்தியாகக் காட்ட முடியும் என்பதையும் விளக்குவோம் ஈ ஆர் மாடல்கள் எவ்வாறு ரிலேஷனல் ஸ்கீமாகளுக்கு மொழிபெயர்க்கப்படலாம் என்பதை ஆராய்வோம் இது லாஜிக்கல் டிசைனின் அடிப்படையாகும் இவை டாபிக்ஸ் ஆகும் நாம் ஈ ஆர் டயக்ராமுடன் தொடங்குவோம் இயற்கையாகவே ஒரு ஈ ஆர் மாடலில் ரெப்ரெசென்ட் செய்யப்படும் முதல் விஷயம் என்டிடி செட் ஆகும் ஒவ்வொரு என்டிடி செட்டும் ஒரு ரெக்டாங்கிளால் குறிக்கப்படுகிறது மேலே அந்த என்டிடி பெயரை நாம் எழுதுகிறோம் நீங்கள் இங்கே உதாரணங்களைக் காணலாம் இன்ஸ்டரக்டர் ஸ்டுடென்ட் என்பது இரண்டு என்டிடி செட்கள் மற்றும் அதற்குக் கீழே நாம் சம்பந்தப்பட்ட அட்ரிபியூட்களின் பெயர்களை எழுதுகிறோம் அந்த என்டிடி செட்டின் பிரைமரி கீயை உருவாக்கும் அட்ரிபியூட் அல்லது அட்ரிபியூட்களை நாம் அடிக்கோடிட்டுக் காட்டுகிறோம் இரண்டு என்டிடி செட்களுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் ஒரு டயமண்ட் மற்றும் இரண்டு என்டிடி செட்களை இணைக்க இரண்டு கோடுகள் ஆகியவற்றால் குறிக்கப்படுகிறது அட்வைசர் என்பது என்டிடி செட் இன்ஸ்டரக்டருக்கும் என்டிடி செட் ஸ்டுடென்ட்க்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் என்று இது இங்கே கூறுகிறது இன்ஸ்டரக்டர்களால் ஸ்டுடென்ட்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அல்லது ஸ்டுடென்ட்களுக்கு இன்ஸ்டரக்டர்கள் உள்ளனர் என பல ரியல் வேர்ல்ட் சிச்சுவேஷன்களை தெரிவிக்க முயற்சிக்கிறது ரிலேஷன்ஷிப்பில் அட்ரிபியூட்களும் இருக்கலாம் என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம் அட்வைசர் ரிலேஷன்ஷிப்பிற்கு ஒரு அட்ரிபியூட் தேதி இருந்தால் அது ஒரு ரெக்டாங்கிளிற்குள் இருக்க வேண்டும் மற்றும் டாட்டட் லைன் மூலம் அதை அட்வைசர் ரிலேஷன்ஷிப்பின் பெயருடன் இணைக்க வேண்டும் அட்வைசர் என்பது ஸ்டுடென்ட் மற்றும் இன்ஸ்டரக்டருக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் என்பதை இது காட்டுகிறது அட்வைசர் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு அட்ரிபியூட் தேதி உள்ளது இரண்டு என்டிடி செட்களுக்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் ஐ என்டிடி செட்டாகவும் பயன்படுத்தலாம் ஒரு செட் தன்னுடன் தொடர்புடையதாகவும் இருக்கலாம் நாம் காண்பிக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இதோ கோர்ஸ் ஒரு என்டிடி செட் ப்ரீ ரிக்வசைட் ஒரு ரிலேஷன்ஷிப் கோர்ஸ் ஐடியை எடுக்கும் ப்ரீ ரிக்வசைட் ரிலேஷன்ஷிப் அதை ப்ரீ ரிக்வசைட் ஐடி எனப்படும் மற்றொரு கோர்ஸ் ஐடியுடன் தொடர்புபடுத்துகிறது ஏனெனில் ஒரு கோர்ஸ்க்கு ஒரு ப்ரீ ரிக்வசைட் உள்ளது இந்த ப்ரீ ரிக்வசைட்டே இந்த டேபிளில் இருக்க வேண்டிய மற்றொரு கோர்ஸ் ஐடி ஆகும் இந்த விஷயத்தில் முந்தையப் போலன்றி ப்ரீ ரிக்வசைட் ஐடி உண்மையில் ரிலேஷன் கோர்ஸின் ஒரு ஃபீல்ட் அல்ல என்பதை நீங்கள் காண முடியும் ப்ரீ ரிக்வசைட் ரிலேஷன் கோர்ஸ் உடன் கோர்ஸ் ஐடி மற்றும் ப்ரீ ரிக்வசைட் ஐடி மூலம் தன்னைத் தொடர்புபடுத்தும் இவற்றை விதிகள் என்று நாம் கூறுகிறோம் உண்மையான டேபிளில் அவை இரண்டும் நிச்சயமாக கோர்ஸ் ஐடியுடன் தொடர்புடையவை எந்த கோர்ஸ்க்கு எந்த ப்ரீ ரிக்வசைட் உள்ளது என்பதைக் காண்பிப்பதற்கு ப்ரீ ரிக்வசைட் அவற்றை இணைக்கும் நமக்கு பெரும்பாலும் இந்த ரிக்கர்சிவ் விதமாக உள்ளவை தேவை டேட்டாபேஸில் உள்ள ரிக்கர்சிவ் கொரிகளைக் கையாளும் போது இதுபோன்ற இன்ஸ்டன்ஸ்களை நாம் கண்டோம் நாம் விவாதித்த அலைன்ஸ் ப்ராப்ளமின் சோர்ஸ் மற்றும் டெஸ்டினேஷன் இதே போன்ற ரிலேஷன்ஷிப் ஸ்டர்க்ச்சர் ஐக் கொண்டுள்ளது சோர்ஸ் இன் செட்டிலிருந்து டெஸ்டினேஷன் செட்டிற்குச் செல்லும் ஃப்ளைஸ் ரிலேஷன்ஷிப்பைப் பற்றி நாம் சிந்திக்கலாம் அடிப்படையில் இந்த சோர்ஸ் மற்றும் டெஸ்டினேஷன் ஒரே செட் ஒரே ரிலேஷன் ஆகும் ஆனால் கார்டினலிட்டிக்கு ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் இருக்கக்கூடும் ரிலேஷன்ஷிப்பின் டயமண்ட் ஐ அந்த என்டிடி செட்களின் ரெக்டாங்கிள்களுடன் இணைக்கும் லைன்ஸ் இறுதியில் ஒரு ஆரோவைக் கொண்டிருக்கலாம் அல்லது இறுதியில் ஒரு ஆரோ இல்லாமலும் இருக்கலாம் அது ஒரு ஆரோவைப் பெற்றிருந்தால் அதற்கு ஒன்று என்று அர்த்தம் ஆரோ இல்லை என்றால் அது பலவற்றைக் குறிக்கிறது எனவே இந்த நோட்டேஷனைப் பயன்படுத்தி விவாதித்த பல்வேறு வகையான கார்டினலிட்டிகளில் ஒன் டு ஒன் ஒன் டு மெனி என பலவற்றை நியமிக்க முடியும் எடுத்துக்காட்டாக இந்த ஆரோவை இந்த அட்வைசர் ரிலேஷனின் இரு முனைகளிலும் காண்பிக்கிறோம் என்றால் இங்கே ஒரு ஆரோ இருப்பதால் அது ஒன் டு ஒன் ரிலேஷன் என்று அர்த்தம் இது 1 இங்கே ஒரு ஆரோ உள்ளது இது 1 இங்கே ஒரு ஆரோ உள்ளது எனவே இது 1 அதாவது ஒரு ஸ்டுடென்ட் அதிகபட்சம் ஒரு இன்ஸ்ட்ரக்டருடன் தொடர்புடையவர் இதன் பொருள் மேலும் என்னவென்றால் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அதிகபட்சம் ஒரு ஸ்டுடென்ட் உடன் தொடர்புடையவர் இது உண்மை அல்ல இது வழக்கமான யதார்த்தம் அல்ல ஆனால் இதை நாம் ஒரு எடுத்துக்காட்டாகத் தான் காட்டுகிறோம் எனவே ஸ்டுடென்ட் மற்றும் இன்ஸ்ட்ரக்டர் இன் அட்வைசர் ரிலேஷன் ஒன் டு ஒன் என்றால் இவ்வாறு நாம் குறிப்பிடுவோம் இது ஒன் டு மெனி என்றால் எடுத்துக்காட்டு இதோ இந்த பக்கம் 1 மற்றும் இந்த பக்கம் மெனி எனவே இது இன்ஸ்ட்ரக்டர் முதல் ஸ்டுடென்ட் வரை ஒன் டு மெனி ஒவ்வொரு ஸ்டுடென்ட்டுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறார் என்று அது கூறுகிறது ஒரு இன்ஸ்ட்ரக்டருக்கு பல ஸ்டுடென்ட்ஸ் இருக்கலாம் இது இல்லாமலும் இருக்கலாம் எனவே இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்டருக்கு ஏராளமான ஸ்டுடென்ட்ஸ் உள்ளனர் ஆனால் இங்கே ஒரு ஸ்டுடென்ட்டுக்கு அதிகபட்சம் ஒரு இன்ஸ்டரக்டர் மட்டுமே இருக்கிறார் எனவே இது ஒன் டு மெனி ஆகும் என்று இதை நாம் நியமிக்கிறோம் இதே ரிலேஷனை நான் வேறு டிரெக்ஷனில் படித்தால் இதே போன்ற ஒரு விஷயம் நடக்கும் ஸ்டுடென்ட் பலருக்கு இன்ஸ்ட்ரக்டர் ஒருவர் எனவே ஸ்டுடென்ட் இன்ஸ்டரக்ட்ரும் அதே வழியில் வரையப்பட்டது ஏனென்றால் இது ஒன் சைடு இது ஒன் சைடு மற்றும் இது மெனி சைடு ஆகும் நிலைமை ஒரே மாதிரியாக இருந்தால் ஸ்டுடென்ட் இன்ஸ்ட்ரக்டரிடமிருந்து நாம் படித்தால் அது மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப்பை நியமிக்கிறது இறுதியாக நாம் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பைக் கொண்டிருக்கலாம் அங்கு இரு என்டிலும் ஆரோ இல்லை அதாவது அட்வைசர் ரிலேஷனால் ஒரு இன்ஸ்ட்ரக்டருடன் பல ஸ்டுடென்ட்ஸ் தொடர்புடையவர் அட்வைசர் ரிலேஷனால் ஸ்டுடென்ட்ஸ் பல இன்ஸ்ட்ரக்டர்களைக் கொண்டிருக்கலாம் இப்போது குறிப்பிட்ட ஆலோசனையை வழங்கும் ஸ்டுடென்ட் இன்ஸ்ட்ரக்டரின் ஒன் டு ஒன் மற்றும் மெனி டு மெனி போன்ற விஷயத்தில் வழக்கமான நிஜ உலக காட்சிகள் இல்லை என்பதை நீங்கள் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இவை எப்படி என்பதை உங்களுக்குக் காட்ட நாம் பயன்படுத்துகிறோம் வழக்கமாக இன்ஸ்ட்ரக்டரிடமிருந்து மாணவருக்கு இருக்கும் ரிலேஷன் ஒன் டு மெனி ஆகும் ஒரு ரிலேஷன்ஷிப் டோட்டலாக அல்லது பார்சியலாக இருக்கலாம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பின் ஒரு பக்கம் அல்லது ரிலேஷன்ஷிப்பின் எந்தப் பக்கமும் டோட்டலாக இருந்தால் நாம் டபுள் லைனை வரைகிறோம் ஒரு டபுள் லைனை டயஃக்ராமில் நீங்கள் இங்கே காணலாம் அதாவது அட்வைசர் ரிலேஷனில் ஸ்டுடென்ட்டின் இன்வால்வ்மென்ட் டோட்டல் அதாவது ஒவ்வொரு ஸ்டுடென்ட்டும் அட்வைசர் ரிலேஷனில் இடம்பெற வேண்டும் அல்லது வேறுவிதமாகக் கூறினால் ஒவ்வொரு ஸ்டுடென்ட்டுக்கும் ஒரு அட்வைசர் இருக்க வேண்டும் ஆனால் இன்ஸ்ட்ரக்டரின் பக்கத்தில் இது பார்சியலாக உள்ளது ஏனெனில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்டருக்கும் ஒரு ஸ்டுடென்ட் இல்லாமலும் இருக்கலாம் எனவே இந்த டபுள் லைன் அந்த ரியாலிட்டியைக் காட்டுகிறது சில என்டிடி எந்தவொரு ரிலேஷனிலும் பங்கேற்கவில்லை என்றால் அது பார்சியல் ஆகும் உண்மையில் எண்களைப் பயன்படுத்துவதன் மூலம் கார்டினலிட்டி கன்ஸ்ட்ரைண்ட்களை மிகத் துல்லியமாகக் காட்ட முடியும் ரிலேஷனின் 2 பக்கங்களிலும் நீங்கள் உண்மையில் குறைந்தபட்சம் எத்தனை ரிலேஷன்சிப்பை ரிலேட் செய்ய வேண்டும் அதிகபட்சம் எத்தனை ரிலேஷன்சிப்பை ரிலேட் செய்ய வேண்டும் என்று சொல்லலாம் உதாரணமாக நாம் இங்கே வலது புறத்தில் இருக்கிறோம் என்று கூறினால் அது குறைந்தபட்சம் ஒன்று அதிகபட்சம் ஒன்று இது ஒவ்வொரு ஸ்டுடென்ட்டும் குறைந்தபட்சம் ஒன்று என்று அது சொல்கிறது எனவே ஒவ்வொரு ஸ்டுடென்ட்டும் அட்வைசர் ரிலேஷனில் இடம்பெற வேண்டும் எனவே நிஜ உலகில் ஒவ்வொரு ஸ்டுடென்ட்டுக்கும் ஒரு அட்வைசர் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்க வேண்டும் அதிகபட்சம் ஒன்று என்று அது கூறுகிறது அதாவது ஒவ்வொரு ஸ்டுடென்ட்டும் அதிக பட்சம் ஒரு இன்ஸ்ட்ரக்டரைக் கொண்டிருக்கலாம் என்று அது கூறுகிறது எனவே இது ஒன் டு ஒன் டாட் டாட் ஒன் என்பது ஒவ்வொரு ஸ்டுடென்ட்டும் குறைந்தபட்சம் ஒரு இன்ஸ்ட்ரக்டரைக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு ஸ்டுடென்ட்டும் அதிகபட்சம் ஒரு இன்ஸ்ட்ரக்டரைக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் கூறுகிறது எனவே ஒவ்வொரு ஸ்டுடென்ட்டுக்கும் சரியாக ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்க வேண்டும் என்று அது கூறுகிறது அதேசமயம் நாம் இந்த பக்கத்தில் பார்த்தால் அது 0 டாட் டாட் ஸ்டார் 0 ஸ்டார் என்பது வரம்பு இல்லை என்று கூறுகிறது அது எந்த எண்ணாகவும் இருக்கலாம் குறைந்தபட்சம் 0 ஆகும் அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்டருக்கு ஸ்டுடென்ட் இல்லாமல் இருக்கலாம் இன்ஸ்ட்ரக்டருக்கு எத்தனை ஸ்டுடென்ட்களும் இருக்க முடியும் என்றும் நட்சத்திரம் கூறுகிறது இயற்கையாகவே 0 1 2 3 4 2 அல்லது 200 எனவே எந்தவொரு இன்ஸ்ட்ரக்டரும் எத்தனை ஸ்டுடென்ட்களுக்கும் அறிவுறுத்தலாம் இந்த வகையான துல்லியமான எண்ணிக்கையிலான கார்டினலிகளை ஒன் டு ஒன் மெனி டு ஒன் அல்லது மெனி டு மெனி போன்ற நொட்டேஷன்களுடன் வரைபடத்தில் சேர்க்கலாம் எனவே நாம் அதைச் செய்யும்போது காம்ப்ளக்ஸான ரிலேஷனின் துல்லியமான கார்டினலிட்டியைக் காட்டலாம் அடுத்து காம்ப்ளக்ஸ் அட்ரிபியூட்களைக் கையாளுவதைப் பார்ப்போம் முதலில் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டியது முதல் வகையான காம்போசிட் காம்ப்ளக்ஸ் அட்ரிபியூட் ஆகும் ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் மிடில் இனிஷியல் மற்றும் லாஸ்ட் நேம் கொண்ட பெயர் சொல்லுங்கள் அட்ரிபியூட்டின் உண்மையான நேமை அவுட்டர் லெவெலில் குறிக்கிறோம் இடது பக்கத்தில் சிறிது தள்ளி காம்போசிட் அட்ரிபியூட்கள் எழுதப்பட்டுள்ளன எனவே இவை அனைத்தும் நேமின் காம்போசிட் என்று கூறுகிறோம் ஆகவே ஸ்ட்ரீட் சிட்டி ஸ்டேட் பின்கோடு என்பது அட்ரஸின் காம்போசிட்கள் என்று கூறுகிறோம் மேலும் மேலும் இன்டென்டேஷன் செய்து கூறியதால் இவை ஸ்ட்ரீட்டின் காம்போசிட்கள் இவ்வாறு க்ராபிக்கலாக காம்ப்ளக்ஸான அட்ரிபியூட் அம்சத்தைக் காட்டுகிறோம் இப்போது வீக் என்டிடி செட்களைப் பற்றி விவாதிப்போம் ஈ ஆர் டயக்ராமில் வீக் என்டிடி செட் இரட்டை ரெக்டாங்கிளால் குறிக்கப்படுகிறது செக்ஷன் ஒரு வீக் என்டிடி செட் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஒரே கோர்ஸில் இரண்டு வித்தியாச மன்னிக்கவும் இரண்டு வெவ்வேறு கோர்ஸ்கள் ஒரே செக்ஷன் ஐடி செமஸ்டர் மற்றும் இயர் கொண்டிருக்கலாம் அதாவது இரண்டு கோர்ஸ்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கோர்ஸ்கள் ஒரே செமஸ்டர் மற்றும் இயரில் ஒரே பெயரில் செக்ஷன்களை இயக்கலாம் எனவே இந்த மூன்று அட்ரிபியூட்களால் ஒரு செக்ஷனை யூனிக்காக ஐடென்டிஃபை செய்ய முடியாது ஐடென்டிஃபையிங் என்டிடி செட்டான கோர்ஸுடன் குறிப்பாக கோர்ஸ் ஐடி உடன் ஒரு ரிலேஷன் தேவை இதனால் இங்குள்ள என்டிடிகளை தனித்தனியாக குறிப்பிடப்படலாம் இந்த இரட்டை ரெக்டாங்கிளை வீக் என்டிடி செட்டான செக்ஷனைச் சுற்றி வைப்பதன் மூலம் அதை நாம் நியமிக்கிறோம் வீக் என்டிடி இன் டிஸ்க்ரிமினேட்டர் ஐ நாம் டேஷ்டு லைன் மூலம் காட்டினோம் எனவே அடையாளம் காணும் செட்டில் அடையாளம் காணும் அட்ரிபியூட் கொடுக்கப்பட்டுள்ளதால் இவர்கள்தான் டிஸ்க்ரிமினேட்டர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் செக்ஷனின் வெவ்வேறு டப்பிள்களை வேறுபடுத்துகின்ற அட்ரிபியூட்கள் இவை எனவே அவை சாலிட் அண்டர்லைனால் காட்டப்படவில்லை அவை டாட்டெட் அண்டர்லைனால் டேஷ்டு அண்டர்லைனால் காட்டப்பட்டுள்ளன எனவே ஒரு வீக் என்டிடி செட் மற்றும் டிஸ்க்ரிமினேட்டர்கள் என்பதை நீங்கள் உருவாக்க முடியும் வீக் என்டிடி செட்டை அடையாளம் காணும் ஸ்ட்ராங் என்டிடி செட்டோடு இணைக்கும் ரிலேஷன் செட்டும் அவ்வாறே உள்ளது இதில் நாம் வீக் என்டிடி செட்டைக் கொண்டுள்ளோம் அதை அடையாளம் காணும் ஸ்ட்ராங் என்டிடி செட்டுடன் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும் என்பது நமக்குத் தெரியும் எனவே அந்த கோர்ஸ் ஐடியைக் கொண்டுள்ள கோர்ஸ் உடன் இருக்கும் ரிலேஷன்ஷிப் ஒரு இரட்டை டயமண்ட்டால் குறிக்கப்படுகிறது எனவே இது ஒரு வீக் என்டிடி செட்டுக்கும் அதனுடன் தொடர்புடைய ஸ்ட்ராங் என்டிடி செட்டிற்கும் இடையிலான அடையாளம் காணும் ரிலேஷன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அது நடந்தவுடன் பிரைமரி கீ வீக் என்டிடி செட் செக்ஷனின் டிஸ்க்ரிமினேட்டர் ஆக மாறுகிறது மேலும் ஸ்ட்ராங் என்டிடியான கோர்ஸ் ஐ அடையாளம் காண்பதற்கான பிரைமரி கீயாகவும் அமைகிறது எனவே இந்த என்டிடி செட் செக்ஷன்க்கான இறுதி பிரைமரி கீயை இது உருவாக்குகிறது எனது புதிய கோர்ஸ் ஐடி இந்த ரிலேஷனின் ஒரு பகுதியாக இல்லை ஆனால் இது உண்மையில் செக்ஷன் ரிலேஷனின் முக்கிய அம்சமாக இந்த செக்ஷன் ஐடி மூலம் பங்கு வகிக்கிறது இது இல்லாமல் செக்ஷனில் உள்ள செக்ஷன் என்டிடிகளை தனித்துவமாக அடையாளம் காண முடியாது இது யூனிவர்சிட்டியின் ஈ ஆர் டயக்ராம் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில புள்ளிகள் இதோ இதுதான் நாம் இப்போது பார்த்த வீக் என்டிடி செட் அடையாளம் காணும் ஸ்ட்ராங் என்டிடி செட்க்கான ரிலேஷன்ஷிப் இதுவாகும் இது ப்ரீ ரிக்வசைட் ஒரு மல்டி ரோல் ரிலேஷன்ஷிப் இது ஒரு டோட்டல் ஈடுபாடாகும் இது ஏன் டோட்டல் இன்வால்வ்மென்ட் ஏனென்றால் ஒவ்வொரு செக்ஷனிலும் குறைந்தது ஒரு டீச்சர் இருக்க வேண்டும் எனவே டீச்சரின் ரிலேஷன்ஷிப்பில் இடம்பெறாத ஒரு செக்ஷன் இருக்க முடியாது இதேபோல் ஒவ்வொரு செக்ஷனும் அந்த செக்ஷனுக்கான கிளாஸ்ஸஸ் நடைபெறும் டைம்ஸ்லாட் ஐப் பெற வேண்டும் எனவே ஒவ்வொரு செக்ஷனும் டைம்ஸ்லாட் இல் இடம்பெற வேண்டும் அதேபோல் அதற்கு ஒரு கிளாஸ்ரூம் கிடைக்க வேண்டும் இவை அனைத்தும் வெவ்வேறு டோட்டல் இன்வால்வ்மென்ட்கள் நாம் பார்க்கக்கூடிய டோட்டல் ரோல்களை வேறு சில இடங்களிலும் காணலாம் எடுத்துக்காட்டாக இன்ஸ்டரக்டருக்கும் டிபார்ட்மென்ட்க்கும் இடையில் இன்ஸ்ட் டெப்ட் inst dept ரிலேஷன்ஷிப் நிச்சயமாக ஒவ்வொரு இன்ஸ்டரக்டருக்கும் ஒரு டிபார்ட்மென்ட் இருக்க வேண்டும் எனவே இது டோட்டல் ஆனால் டிபார்ட்மென்ட்க்கு அப்படி அல்ல ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்க்கும் இன்ஸ்டரக்டர்கள் இருக்க மாட்டார்கள் நீங்கள் கவனமாக இதைப் பாருங்கள் எடுத்துக்காட்டாக இது டோட்டல் ஆகும் அதாவது ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஒரு டிபார்ட்மென்ட் தேவை அதாவது ஒரு டிபார்ட்மென்ட் இல்லாத ஒரு கோர்ஸை நீங்கள் இயக்க முடியாது எனவே மிக எளிமையான யூனிவர்சிட்டியின் முதல் கான்செப்ட்வல் நிலை ஈ ஆர் டயக்ராம் நாம் ஏற்கனவே உருவாக்கிய ஈஆர் மாடலின் கருத்துகளையும் சின்னங்களையும் பின்பற்றி எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் காண்கிறோம் டயக்ராமை அடிப்படையாகக் கொண்ட இந்த மாடலிருந்து நாம் உண்மையில் ரிலேஷனல் ஸ்கீமாவுக்கு செல்ல வேண்டும் இது ரிலேஷன்கள் மற்றும் அட்ரிபியூட்களின் பெயர்கள் இது மிகவும் நேரடியான வேலை எனவே என்டிடி செட்கள் மற்றும் ரிலேஷன்ஷிப் செட்கள் ஆகியவற்றை ரிலேஷனல் ஸ்கீமா அடிப்படையில் குறிப்பிடப்பட வேண்டும் ஈ ஆர் மாடலின் அழகு என்ன நீங்கள் என்டிடி ரிலேஷன்ஷிப் மாடலை ரிலேஷனல் ஸ்கீமாவிற்கு குறைக்கும்போது என்டிடி செட்கள் மற்றும் ரிலேஷன்ன்ஷிப் செட்கள் இரண்டும் ரிலேஷனல் ஸ்கீமாவாக மாறும் எனவே இறுதியாக டேட்டாபேஸை வெறுமனே ஸ்கீமாவின் செட்டாக குறிப்பிடலாம் ஒவ்வொன்றிலும் அடையாளம் காணும் பிரைமரி கீ செட் இருக்க வேண்டும் இப்போது அதைப் பார்ப்போம் ஸ்ட்ராங் என்டிடி செட்டான ஸ்டுடென்ட் அதே அட்ரிபியூடுடன் ஸ்கீமாவாக இருக்கிறது எனவே நாம் முன்பு பார்த்தபடி ஸ்டுடென்ட்டுக்கு ஐடி பெயர் மற்றும் மொத்த கிரெடிட் உள்ளது இப்போது இது ஐடி ஐ பிரைமரி கீயாகக் கொண்ட ஒரு ஸ்கீமாவாக மாற்றப்படுகிறது மூன்று டிஸ்க்ரிமினேட்டர்களைக் கொண்ட வீக் என்டிடி செட்டான செக்ஷன் கோர்ஸ் ரிலேஷன்ஷிப் மூலம் ஸ்ட்ராங் என்டிடி செட்டிலிருந்து அடையாளம் காணப்பட்டது இந்த ரிலேஷனல் ஸ்கீமாவின் அடிப்படையில் டிஃபைன் செய்யப்பட வேண்டிய கோர்ஸ் இன் பிரைமரி கீயை பார்ரோ செய்கிறது ஒரு கணம் இது இங்கிருந்து பிரைமரி கீயை பார்ரோ செய்கிறது எனவே ஈ ஆர் மாடலில் செக்ஷனில் கோர்ஸ் ஐடி ஒரு அட்ரிபியூட்டாக இல்லை என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் இந்த செக் கோர்ஸ் sec course ரிலேஷன்ஷிப் மூலம் இதை ரிலேஷனல் ஸ்கீமாவிற்கு குறைக்கும்போது நாம் கோர்ஸின் பிரைமரி கீ ஐ கடன் வாங்கியுள்ளோம் செக்ஷனை ஒரு முழுமையான ரிலேஷனல் ஸ்கீமாவாக மாற்றுவதற்காக கோர்ஸின் பிரைமரி கீயான கோர்ஸ் ஐடியை செக்ஷனில் சேர்த்து இருக்கிறோம் அடுத்தது ரிலேஷன்ஷிப்களின் ரெப்ரசன்ட்டேஷனைப் பார்க்கலாம் நாம் ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைசரைக் காண்பிக்கிறோம் இது ஸ்டுடென்ட்டுக்கு இன்ஸ்டரக்டர்களை தொடர்புபடுத்துகிறது இயற்கையாகவே ஒவ்வொரு இன்ஸ்டரக்டரும் ஐடியால் அடையாளம் காணப்படுகிறார் ஒவ்வொரு ஸ்டுடென்ட்டும் ஐடியால் அடையாளம் காணப்படுவார்கள் இரண்டு அட்ரிபியூட்களும் ஒரே பெயர் ஐடியைக் கொண்டிருப்பதால் நாம் ஸ்டுடென்ட்டுக்கான ஐடியை எஸ் ஐடி s id என்றும் இன்ஸ்டரக்டருக்கான ஐடியை ஐ ஐடி i id என்றும் காட்டுகிறோம் எனவே அடிப்படையில் அட்வைசர் ரிலேஷன் இந்த இரண்டு ஐடிகளின் இணைப்பாகும் இது ஒரு ரிலேஷன்ஷிப்பிற்கு வழிவகுக்கிறது இது இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்கீமாவைப் போல தோற்றமளிக்கிறது பொதுவாக ஈ ஆர் மாடலில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் அதை நாம் ஸ்கீமாவில் ரெப்ரசன்ட்டேஷன் செய்ய விரும்பினால் இரண்டு செட்களின் பிரைமரி கீயை ஒன்றாக இணைத்து ஒரு ஸ்கீமாவை உருவாக்குவோம் பெயர்கள் ஒன்றாக இருந்தால் ரிலேஷன்ஷிப்பின் பெயருடன் சேர்த்து பெயரை மாற்றுவோம் இது ரிலேஷன்ஷிப்புக்கான ஸ்கீமாவை வழங்கும் இங்கே இது அட்வைசருக்கான ஸ்கீமா ஆகும் எனவே என்டிடி செட்கள் வீக் என்டிடி செட்கள் மற்றும் ரிலேஷன்ஷிப்களை எவ்வாறு ரெப்ரசன்ட் செய்வது என்பதை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் காம்போசிட் அட்ரிபியூட்களை எவ்வாறு கையாள்வது என்பதைப் பார்ப்போம் ஏனெனில் இதுவரை ரிலேஷனல் ஸ்கீமாவிற்கு அட்ரிபியூட்கள் உள்ளன ஒவ்வொரு அட்ரிபியூட்க்கும் ஒரு டொமைன் உள்ளது என்று நாம் கருதினோம் வேல்யூகள் இருக்கும் இடத்திலிருந்து டைப் வரும் நமக்கு ஒரு காம்போசிட் அட்ரிபியூட் இருந்தால் ஒவ்வொரு அட்ரிபியூட்க்கும் ஒரு காம்போனென்ட் செட்கள் உள்ளன இதைக் கையாள்வதற்கான எளிதான வழி காம்போசிட் அட்ரிபியூட்களை ஃப்லாட்டென் செய்வது ஆகும் அடிப்படையில் ஃப்லாட்டென் செய்வது என்பது எடுத்துக்காட்டாக நான் ஒரு பெயரை எடுத்தால் அதற்கு 3 காம்போனென்ட்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றையும் நாம் நேம் அண்டர்ஸ்கோர் ஃபர்ஸ்ட் நேம் நேம் அண்டர்ஸ்கோர் மிடில் இனிசியல் நேம் நேம் அண்டர்ஸ்கோர் லாஸ்ட் நேம் ஆகிய புதிய பெயர்களால் அழைக்க முடியும் அட்ரிபியூட் பெயரை முன்னால் சேர்த்து இந்த காம்போனென்ட் பெயர்களை நாம் யூனிஃக் ஆக்குகிறோம் இப்போது ஃப்ரிபிக்ஸ் செய்த பிறகு உண்மையில் ஃப்ரிபிக்ஸ் தேவையில்லை என்று நாம் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் நேம் ஒரு யூனிஃக் ஆனது ஏனென்றால் அது வேறு எங்கும் இல்லை என்பதால் ஃப்ரிபிக்ஸ் பெயரை கைவிடலாம் ஆனால் பொதுவாக அட்ரிபியூட் மீது இருக்கும் ஃப்ரிபிக்ஸ் ஐ எடுக்க முடியும் மேலும் அவற்றை ஃப்லாட்டென் செய்வதால் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனி அட்ரிபியூட்டை உருவாக்குகின்றன எனவே இங்கே ஃப்லாட்டென் செய்த பிறகு ஃபர்ஸ்ட் நேம் மிடில் இனிசியல் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும் ஏனெனில் இவை இங்கிருந்து ஃப்லாட்டென் செய்ய பட்டவை என்பதை நீங்கள் காணலாம் தெரு எண் தெரு பெயர் அபார்ட்மென்ட் எண் தெருவில் இருந்து ஃப்லாட்டென் செய்யப்பட்டது ஆகும் அதைத் தொடர்ந்து நகரம் மாநிலம் பின்கோடு இங்கிருந்து ஃப்லாட்டென் செய்யப்பட்டது ஆகும் ஃப்லாட்டென் செய்யப்பட்ட அனைத்தும் தனித்தனி அட்ரிபியூட்களாக மாறிவிட்டன ஃப்லாட்டென் மிகவும் நேரடியான மெக்கானிசம் ஆகும் இதன் மூலம் காம்ப்ளக்ஸான காம்போசிட் அட்ரிபியூட்களை வழக்கமான ஸ்கீமா டிசைனாக மாற்றலாம் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் இருந்தால் கொஞ்சம் சிக்கல் ஒரே நேரத்தில் பல மதிப்புகளைக் கொண்டிருக்கக்கூடிய அட்ரிபியூட் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் ஆகும் நாம் பேசிய ஒரு உதாரணம் தொலைபேசி எண் நம்மிடம் பல தொலைபேசி எண்கள் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு அட்ரிபியூட்க்கு எதிராக நம்மால் ஒரே ஒரு வேல்யூ மட்டுமே வைத்திருக்க முடியும் எனவே நமது அட்ரிபியூட் மல்டி வேல்யூட் என்றால் அந்த பல வேல்யூகளைப் பராமரிக்க ஒரு தனி ஸ்கீமாவைப் பயன்படுத்துவதே அடிப்படை யோசனை எடுத்துக்காட்டாக ஒரு இன்ஸ்டரக்டரின் பல தொலைபேசி எண்களை நாம் பராமரிக்க வேண்டும் என்றால் இன்ஸ்டரக்டர் ரிலேஷனின் கீயையும் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்டையும் தொடர்புபடுத்தும் ஒரு தனி ரிலேஷனைக் கொண்டிருக்க நாம் தீர்மானிக்கலாம் எனவே இந்த இன்ஸ்ட் ஃபோன் inst phone ரிலேஷனில் நாம் வெவ்வேறு தொலைபேசி எண்களை வைத்திருக்க முடியும் ஐடியில் பொருந்தக்கூடிய வெவ்வேறு ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இது தொலைபேசி எண் எடுக்கக்கூடிய வெவ்வேறு வேல்யூக்களை நமக்குத் தருகிறது இன்ஸ்டரக்டரின் ரிலேஷனோடு இணைந்து இந்த inst phone inst phone மல்டி வேல்யூட்டான தொலைபேசி எண் அட்ரிபியூட்டைக் குறிக்கும் இது ஒரு இன்ஸ்டரக்டரின் 2 2 2 2 2 பிரைமரி கீக்கு இரண்டு தொலைபேசி எண்கள் இருப்பதைக் காட்டும் ஒரு எடுத்துக்காட்டு இது உங்களுக்கு புதிய ரிலேஷனில் இரண்டு டப்பிள் இருப்பதைக் குறிக்கும் எனவே இதன் மூலம் நாம் பல மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்களையும் கையாள முடியும் டேட்டாபேஸ் ஈ ஆர் ஸ்கீமாவை மாடல் செய்யும் போது நாம் செய்த சில ரிலேஷன்களில் ரிடன்டன்சிகள் இருக்கலாம் உதாரணமாக இங்கே ஒரு வழக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்ஸ்டரக்டர் ஸ்டுடென்ட் அட்வைசர் ரிலேஷன் டிபார்ட்மென்ட் உள்ளது இன்ஸ்டரக்டர்கள் டிபார்ட்மென்ட்களைச் சேர்ந்தவர்கள் என்று நாம் கூற விரும்புகிறோம் ஒவ்வொரு இன்ஸ்டரக்டரும் ஒரு டிபார்ட்மென்டை சேர்ந்தவர்கள் இது டோட்டல் ரிலேஷன்ஷிப் ஆகும் இதேபோல் ஒவ்வொரு ஸ்டுடென்ட்டும் ஒரு டிபார்ட்மென்டைச் சேர்ந்தவர்கள் இந்த பக்கத்தின் ரிலேஷன்ஷிப் டோட்டல் ரிலேஷன்ஷிப் ஆகும் அந்த சூழலில் இன்ஸ்ட் டெப்ட் inst dept என்பது இன்ஸ்டரக்டருக்கும் டிபார்ட்மென்ட்க்கும் இடையிலான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகும் இதேபோல் இதில் சில ரிடன்டன்சிகள் இருக்க முடியும் ஆனால் இந்த ரிலேஷனின் பிரைமரி கீயை எடுத்து இங்கே வைத்தால் இதை எளிமையாக்கலாம் நாம் அவ்வாறு செய்தால் அடிப்படையில் இது தேவையற்றதாகிவிடும் இவை இனி தேவையில்லை எனவே நாம் சொல்வது எல்லாம் இன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு ஃபீல்ட் டிபார்ட்மென்ட் பெயர் உள்ளது அது அவர் எந்த டிபார்ட்மென்ட்டை பிலாங் செய்தவர் என்று கூறுகிறது நாம் அத்தகைய ரிலேஷன்ஷிப்களை வைத்திருப்பீர்களா அல்லது ஸ்கீமாவில் ரிடன்டன்சிகளை உண்மையில் குறைப்பீர்களா என்பதற்கும் இடையே தேர்வு செய்வதாக இருந்தால் மற்ற ரிலேஷனின் பிரைமரி கீயை நம் முதன்மையான இன்ஸ்டரக்டர் அல்லது ஸ்டுடென்ட் டேபிளில் சேர்க்க வேண்டும் எனவே இன்ஸ்ட் டெப்ட் inst dept ரிலேஷன்ஷிப் ஸ்கீமாவை உருவாக்குவதற்கு பதிலாக நாம் வெறுமனே ஒரு டிபார்ட்மென்ட் பெயரைச் சேர்ப்போம் நாம் ஒரு தனி ரிலேஷன்ஷிப்பைக் கொண்டிருந்த ஈ ஆர் மாடலை ரிலேஷனல் ஸ்கீமாவிற்கு குறைக்கும்போது இன்ஸ்டரக்டரின் அட்ரிபியூட்டாக டிபார்ட்மென்ட் பெயரைச் சேர்ப்பதன் மூலம் அந்த ரிலேஷன்ஷிப்பைக் குறைக்கிறோம் எனவே இது ஸ்கீமாவின் ரிடக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது இது பெரும்பாலும் ஒன் டு ஒன் ரிலேஷனுக்கு பயன்படுத்தப்படும் நம்மிடம் மெனி டு ஒன் ரிலேஷன் இருந்தால் இது நல்லது ஒவ்வொரு இன்ஸ்டரக்டருக்கும் ஒரு டிபார்ட்மென்ட் உள்ளது எனவே நாம் இன்ஸ்டரக்டருடன் டிபார்ட்மென்ட் பெயரைச் சேர்த்ததால் இது சாத்தியமானது ஒவ்வொரு ஸ்டுடென்ட்டுக்கும் ஒரு டிபார்ட்மென்ட் உள்ளது எனவே அது அவ்வாறும் சாத்தியமாகும் ஆனால் நம்மிடம் ஒன் டு ஒன் ரிலேஷன் இருந்தால் இயற்கையாகவே ஒன் சைடில் ஏதாவது ஒன்றை மெனியாக தேர்ந்தெடுப்பதன் மூலம் இதேபோன்ற ரிடக்ஷனை நம்மால் செய்ய முடியும் ஏனென்றால் யூனிஃக் சைடு மெனி சைடில் வர வேண்டும் என்று நமக்குத் தெரியும் இது இங்கே யூனிஃக்கான சைடு ஆகும் ஏனென்றால் ஒவ்வொரு இன்ஸ்டரக்டருக்கும் ஒரு யூனிஃக்கான டிபார்ட்மென்ட் உள்ளது இது இங்கே மெனி சைடு ஆகும் எனவே யூனிஃக் சைடு இங்கு வர வேண்டும் யூனிஃக் சைடு பிரைமரி கீ இங்கே வர வேண்டும் அதற்கு பதிலாக நாம் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்பின் ஏதாவது ஒரு ஒன் சைடை மெனி சைடாகக் கருதுவதன் மூலம் ஒரே ப்ரின்சிபிளைப் பயன்படுத்தலாம் இந்த கூடுதல் ஸ்கீமாவிலிருந்து விடுபட கூடுதல் அட்ரிபியூட்களை மறுபக்கத்தில் சேர்க்கலாம் வீக் என்டிடி செட்டை ஸ்ட்ராங் என்டிடி செட்டுடன் இணைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் நிச்சயமாக ரிடன்டன்ட் ஆகும் இதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இது வீக் என்டிடி செட்டில் அடையாளம் காணும் ரிலேஷனின் பிரைமரி கீயைச் சேர்ப்பதன் மூலம் ரிடன்டன்ட் ஆகிறது எனவே இது செய்யக்கூடிய ஸ்கீமாவின் மற்றொரு ரிடக்ஷன் ஆகும் இந்த மாட்யூலில் நாம் சுருக்கமாக என்டிடி ரிலேஷன்ஷிப் மாடலை விளக்கியுள்ளோம் அவை உண்மையான உலகில் நாம் காண்பதை க்ராபிக்கல்லாக ரெப்ரசன்ட் செய்ய மிகச் சிறந்த வழி ஆகும் இது என்டிடி செட் அட்ரிபியூட்கள் பிரைமரி கீ வீக் என்டிடி செட் மற்றும் கார்டினலிட்டியுடன் கூடிய ரிலேஷன்சிப் போன்ற க்ராபிக்கல் ரெப்ரசன்ட்டேஷன்களை கொண்டுள்ளது சில ரிடக்ஷன் விதிகளைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த என்டிடி ரிலேஷன்ஷிப் டயஃக்ராம் அல்லது என்டிடி ரிலேஷன்ஷிப் மாடலை எவ்வாறு பாரம்பரிய ரிலேஷனல் ஸ்கீமாவாக எளிதாகக் குறைக்க முடியும் என்பதைக் காட்டியுள்ளோம் என்டிடி செட்கள் மற்றும் ரிலேஷன்சிப் செட்கள் இரண்டும் ரிலேஷனல் ஸ்கீமாவாக மாறுவதை நாம் கண்டோம்